வியூ ஃபேக்டர் இன்சைட் ஸ்பியர் மெத்தட் பிளாக்பாடி ரேடியேஷன் எக்ஸ்சேஞ்ச் எனவே கடந்த விரிவுரையில் பார்வைக் காரணிகள் பற்றிய விவாதத்தைத் தொடங்கினோம் எனவே நாங்கள் அதைத் தொடரப் போகிறோம் மற்றும் பார்வைக் காரணிகளை மதிப்பிடுவதற்கு கிடைக்கக்கூடிய பிற முறைகளைப் பார்க்கிறோம் எனவே நாம் இப்போது பார்க்கப் போகும் இன்றைய விரிவுரையின் பெயர் 'இன்சைட் ஸ்பியர் மெத்தெட்' 'inside sphere method' எனவே எந்த அமைப்பிற்கான பார்வை காரணியை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் எங்களிடம் இருந்த வெளிப்பாடுகளை நீங்கள் எப்போதும் ஒருங்கிணைக்கலாம் எனவே சுருக்க விதி மற்றும் பரஸ்பர உறவைப் பார்த்தோம் இது பார்வைக் காரணிகளை விரைவாகக் கணக்கிட உதவும் இன்சைட் ஸ்பியர் மெத்தெட் எனப்படும் மற்றொரு முறையைப் பார்க்கப் போகிறோம் பல்வேறு வகையான முப்பரிமாண வடிவவியலுக்கான பார்வைக் காரணிகளைக் கணக்கிட இது மிகவும் எளிமையான முறையாகும் எனவே சரி என்று வைத்துக்கொள்வோம் எனவே என்னிடம் ஒரு கோளம் உள்ளது மேலும் எனக்கு ஒரு மேற்பரப்பு A2 உள்ளது என்று கூறுவோம் மேலும் A1 மேற்பரப்பு உள்ளது என்று கூறலாம் சரியா என்னிடம் இரண்டு மேற்பரப்புகள் உள்ளன மேலும் F12 ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் இது மேற்பரப்பு A1 மற்றும் உமிழ்வுக்கான காட்சி காரணியாகும் மேற்பரப்பு A2 மூலம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது எனவே நாம் பார்வை காரணி அல்லது வடிவியல் காரணி கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது கோளத்தின் மையம் என்று சொல்லலாம் மேலும் நான் இங்கே ஒரு வேறுபட்ட உறுப்பை கருதினால் எனவே இது dA2 மற்றும் இந்த வேறுபாடு உறுப்பு dA1 சரியா எனவே கோளமானது கோளத்தின் ஆரம் R ஆக இருந்தால் வெளிப்படையாக மையத்திலிருந்து எந்த இடத்திற்கும் உள்ள மைய தூரம் R ஆகும் இரண்டிற்கும் இடையே உள்ள நேரியல் தூரம் S ஆக இருந்தால் அதுவே இரண்டு பரப்புகளுக்கு இடையே உள்ள நேரியல் தூரம் அல்லது இரண்டு வேறுபாடு கூறுகள் சரியா எனவே F12 மற்றும் F12 க்கான சூத்திரத்தை கண்டறிவதே நோக்கமாகும் இன்டீக்ரல் என்பது 1 பை A1 இன்டீக்ரல் ஓவர் A2 காஸ் தீட்டா1 காஸ் தீட்டா2 ஆகும் எனவே இங்கே கோணம் தீட்டா1 மற்றும் தீட்டா2 மற்றும் இங்கே கோணம் தீட்டா1 என்றால் எனவே நான் F12 என்பது 1 பை A1 இன்டீக்ரல் A ஓவர் A1 இன்டீக்ரல் ஓவர் A2 காஸ் தீட்டா1 காஸ் தீட்டா2 பை S ஸ்கொயர் இண்டு dA1 dA2 ஆக இருக்கும் எனவே இது பார்வை காரணி காஸ் தீட்டா1 என்றால் என்ன காஸ் தீட்டா1 என்பது நான் ஒரு செங்குத்து கோட்டை விடுகிறேன் என்று சொல்லலாம் எனவே இந்த தூரம் S பை 2 ஆகும் S பை 2 எனவே காஸ் தீட்டா என்பது S பை 2R ஆகும் அதுவும் காஸ் தீட்டா2 க்கு சமம் சரியா ஏனெனில் இது ஒரு ஐசோசெல்ஸ் முக்கோணம் மற்றும் அதனால் கோணங்கள் காணப்படுகின்றன அது S பை 2R க்கு சமம் எனவே இப்போது இதை நான் செருகினால் A2 S ஸ்கொயர் பை 4R ஸ்கொயர் இண்டு 1 பை பை S ஸ்கொயர் dA1 dA2 ஆகும் சரியா எனவே நாங்கள் S2 ஐ ரத்து செய்கிறோம் எனவே அது 1 பை 4 பை R ஸ்கொயர் ஆக இருக்கும் எனவே R ஸ்கொயர் கவனியுங்கள் கோளத்தின் ஆரம் A1 மற்றும் A2 பரப்பளவில் இருந்து சுயாதீனமாக உள்ளது மேலும் இது இந்த மேற்பரப்பு பகுதிகளின் இருப்பிடத்திலிருந்து சுயாதீனமாக உள்ளது எனவே அது இருக்கும் மற்றும் 1 பை A1 இன்டீக்ரல் A2 dA1 dA2 ஆக 1 ஆக இருக்கும் அது ஒன்றும் இல்லை ஆனால் A2 பை 4 பை R ஸ்கொயர் 4 பை R ஸ்கொயர் என்றால் என்ன இது முழு கோளத்தின் வலது பகுதி எனவே அது ஒன்றும் இல்லை ஆனால் கோளத்தின் பரப்பளவில் A2 எனவே இது ஒரு சுவாரஸ்யமான சூத்திரம் எனவே பார்வைக் காரணி F12 இப்போது இவை இரண்டும் அமைந்துள்ள இடத்திலிருந்து முற்றிலும் சுயாதீனமாக உள்ளது என்பதை நினைவில் கொள்க இவை இரண்டும் மேற்பரப்புடன் எங்கு அமைந்துள்ளன என்பதிலிருந்து சுயாதீனமானது மற்றும் அது பெறும் மேற்பரப்புப் பகுதியை மட்டுமே சார்ந்துள்ளது எனவே இது மேற்பரப்பின் அளவிலிருந்து சுயாதீனமாக உள்ளது இது மேற்பரப்பின் அளவு இது உமிழும் மற்றும் அது பெறும் மேற்பரப்பின் பரப்பளவை மட்டுமே சார்ந்துள்ளது எனவே இது மிகவும் பயனுள்ள மற்றும் மிக முக்கியமான சூத்திரம் மற்றும் உண்மையில் அடுத்த விரிவுரையில் அல்லது அதற்குப் பிறகு பல எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் மேலும் பல்வேறு சிக்கல்களைப் பார்ப்போம் இந்த சூத்திரம் உண்மையில் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதைக் காண்போம் பல்வேறு முப்பரிமாண வடிவவியலுக்கான காட்சி காரணிகளைக் கணக்கிட குறிப்பாக நீங்கள் கணக்கிட வேண்டியதில்லை அல்லது முப்பரிமாண வடிவவியலை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை என்பதால் இந்த சூத்திரத்தை நீங்கள் நேரடியாகப் பயன்படுத்தினால் முப்பரிமாண வடிவவியலை உருவாக்கி ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டியதில்லை எனவே இந்த சூத்திரம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் இது மிகவும் முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் எதிர்காலத்தில் நீங்கள் பார்க்கப்போகும் பல்வேறு வகையான சிக்கல்களைத் தீர்ப்பதற்கு அல்லது புதிய காரணிகளைக் கண்டுபிடிப்பதற்கு இந்த சூத்திரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை அறியலாம் இது ஒரு பரவலான உமிழ்வு மற்றும் நீங்கள் கணக்கிடுவது கதிரியக்கம் என்று கருதுகிறது எனவே அது உமிழ்வு மற்றும் பிரதிபலிப்பு இரண்டிற்கும் காரணி அனைத்தும் கணக்கிடப்படுகிறது ஒரே அனுமானம் இங்கு முக்கியமானது உமிழ்வு பரவுகிறது என்று கருதுகிறோம் இப்போது அது பரவவில்லை என்றால் நீங்கள் முழு கோணத்திலும் அனைத்து திசைகளிலும் உள்ள அனைத்து கோணங்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் எனவே உமிழ்வு மற்றும் பிரதிபலிப்பு கதிரியக்கமானது பரவலான கதிரியக்கமாக இருந்தால் இது ஒரு தங்க சூத்திரமாகும் இது பல்வேறு வகையான சிக்கல்களைத் தீர்க்க மிகவும் எளிதாக இருக்கும் எனவே இது மிகவும் எதிர்மறையாகத் தெரிகிறது ஆனால் உண்மையில் உள்ளுணர்வு வேலை செய்யாத ஒரு இடம் இதுதான் எனவே நீங்கள் உண்மையில் அனைத்து சூத்திரங்களையும் செருகினால் நீங்கள் மேற்பரப்பை எங்கு வைக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல அது உண்மையில் முக்கியமில்லை எனவே இது மிகவும் குறிப்பிடத்தக்க முடிவாகும் இது முற்றிலும் உள்ளுணர்வுக்கு எதிரானது என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நீங்கள் உண்மையில் முழு முப்பரிமாண வடிவவியலை உருவாக்கலாம் மற்றும் அதே முடிவை அதனுடன் ஒருங்கிணைக்கலாம் எனவே நாங்கள் இங்கு எந்த மாயாஜாலமும் செய்யவில்லை கடந்த விரிவுரையில் நாங்கள் கடுமையாகப் பெற்ற சூத்திரத்தில் இருந்து இது வெளிவருகிறது மேலும் நாம் ஏற்கனவே அறிந்த சாதாரண கோணங்களில் சூத்திரத்தைப் பயன்படுத்தியுள்ளோம் எனவே முக்கிய விஷயம் என்னவென்றால் வடிவியல் காரணி கோளத்தின் சுற்றளவில் பகுதிகள் வைக்கப்பட்டால் இது மிகவும் முக்கியமானது உமிழும் மேற்பரப்பு எங்கு அமைந்திருந்தாலும் கோளத்தின் சுற்றளவு அல்லது கோளத்தின் மேற்பரப்பில் மேற்பரப்புகள் வைக்கப்பட்டால் பார்வைக் காரணி பெறப்பட்ட மேற்பரப்பு மற்றும் மொத்த கோளத்தின் அளவைப் பொறுத்தது எனவே இது மிகவும் பயனுள்ள சூத்திரம் இதில் ஏதேனும் கேள்விகள் இது எதிர் உள்ளுணர்வு மற்றும் அது எதிர் உள்ளுணர்வுக்கான காரணம் என்னவென்றால் நீங்கள் எப்போதும் நினைப்பீர்கள் ஆஹா நான் மேற்பரப்பை இங்கே வைக்க வேண்டும் என்றால் அது பெறும் மேற்பரப்பின் பரப்பளவை மட்டுமே சார்ந்துள்ளது ஆனால் கோளத்தின் பரப்பளவு இன்னும் இங்கே உள்ளது என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே இது ஒருவிதத்தில் உமிழும் பரப்புகளின் பரப்பளவைக் கணக்கிடுகிறது எனவே சில அர்த்தத்தில் கோளத்தின் மொத்த பரப்பளவில் கணக்கிடப்படுகிறது ஆனால் அது பொருத்தமற்றது என்று மாறிவிடும் இது பொருத்தமற்றது பகுதியின் அளவு என்ன அது எங்கு அமைந்துள்ளது என்பது முற்றிலும் பொருத்தமற்றது இதேபோல் இரண்டாவது மேற்பரப்பு அமைந்துள்ள இடமும் முற்றிலும் பொருத்தமற்றது நீங்கள் புதிய காரணியைக் கணக்கிட விரும்பும்போது இது முற்றிலும் பொருத்தமற்றது என்று மாறிவிடும் இது எதிர்மறையானது மற்றும் நாங்கள் அதைச் செய்தோம் நாங்கள் எந்த மந்திரமும் செய்யவில்லை அது முற்றிலும் கடுமையானது எனவே நீங்கள் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டிய மிகவும் பயனுள்ள சூத்திரம் இது எனவே கடந்த விரிவுரையில் புதிய காரணி பற்றிய விவாதத்தை நாங்கள் தொடங்கியபோது மேற்பரப்புகளுக்கு இடையில் கதிர்வீச்சு பரிமாற்றத்தை வகைப்படுத்துவதே நோக்கமாக இருந்தது என்பதை நினைவில் கொள்க எனவே பார்வைக் காரணியை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை நாம் அறிந்தவுடன் வெவ்வேறு மேற்பரப்புகளுக்கு இடையில் நிகர கதிர்வீச்சு பரிமாற்றம் என்ன என்பதைக் கண்டறிய முயற்சி செய்யலாம் எனவே அதைத்தான் இப்போது செய்யப் போகிறோம் எனவே நாம் உண்மையான மேற்பரப்பை எடுத்துக்கொள்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே உண்மையான மேற்பரப்புகள் அனைத்து அலைநீளங்களிலும் அனைத்து லாம்ப்டா மற்றும் அனைத்து தீட்டா மற்றும் ஃபை ஆகியவற்றை உறிஞ்சி வெளியிடுகின்றன என்பதை நாம் அறிவோம் சரியா ஆனால் கரும்பொருளுடன் நமக்கு ஒரு சிறப்பு சொத்து உள்ளது கரும்பொருளுக்கு ஒரு சிறப்பு சொத்து உள்ளது அது என்ன அந்த சொத்து என்ன கரும்பொருளின் சிறப்புப் பண்பு என்ன இது அனைத்து கதிர்வீச்சையும் சரியாக உறிஞ்சுகிறது எனவே கரும்பொருள் ஒரு பரவலான உமிழ்ப்பான் மற்றும் அனைத்து கதிர்வீச்சுகளையும் உறிஞ்சுகிறது அனைத்து நிகழ்வு கதிர்வீச்சும் அதாவது பிரதிபலிப்பு 0 சரியா எனவே கரும்பொருளுக்கு பிரதிபலிப்பு 0 என்பது இதன் பொருள் எனவே என்னிடம் இரண்டு கருப்பொருள்கள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அதை i மற்றும் j என்று அழைக்கிறேன் வெப்பநிலைகள் Ti மற்றும் Tj என்றும் மேற்பரப்பு பகுதி Ai மற்றும் Aj என்றும் கூறுவோம் எனவே இப்போது உமிழ்வு எல்லா திசைகளிலும் எல்லா இடங்களிலும் நிகழப் போகிறது ஏனெனில் அது பரவியிருப்பதால் அது எல்லா திசைகளிலும் சமமாக இருக்கும் இது ஒரு பரவலான உமிழ்ப்பான் எனவே இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த இரண்டு மேற்பரப்புகளுக்கு இடையே வெப்ப பரிமாற்றத்தின் நிகர விகிதம் என்ன அதைத்தான் கண்டுபிடிக்கணும் சரியா எனவே i மற்றும் j இடையே நிகர கதிர்வீச்சு பரிமாற்றம் என்ன அதைத்தான் கண்டுபிடிக்கணும் சரியா எனவே qnet என்பது எனவே சிக்மா Ti பவர் 4 மைனஸ் Tj பவர் 4 உங்களுக்கு நிகர கதிர்வீச்சு தீவிரத்தை சொல்லும் என்று நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் அது முழுமையான கதையல்ல நீங்கள் செய்யும் முக்கிய அனுமானம் என்ன மாணவர் அது பரவாயில்லை அனைத்து கடத்தல் பண்புகளையும் மறந்து விடுங்கள் வெப்ப பரிமாற்றத்தின் கதிர்வீச்சு முறை மட்டுமே உள்ளது என்று சொல்லலாம் அந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தும் போது நீங்கள் செய்யும் முக்கிய அனுமானம் என்ன மாணவர் பரவாயில்லை அது கரும்பொருள் எனவே அது ஒரு பரவலான உமிழ்ப்பான் ஆக இருக்க வேண்டும் மாணவர் ஈ சமமா இது ஒரு கரும்பொருள் எனவே இது ஒரு கரும்பொருள் கதிர்வீச்சு மாணவர் நீங்கள் பார்க்கும் காரணியைப் பார்க்கவும் எனவே பார்வைக் காரணி 1 என்று நீங்கள் கருதும் முதன்மையான அனுமானம் இதுவாகும் எனவே நீங்கள் இதுவரை செய்திருக்கும் பெரும்பாலான கதிர்வீச்சுக் கணக்கீடுகள் காட்சிக் காரணி வடிவியல் காரணியாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் கதிர்வீச்சு பரிமாற்றத்திற்கு வடிவியல் காரணி எதையும் பங்களிக்காது எனவே கடந்த விரிவுரையில் நீங்கள் கதிர்வீச்சு அளவைக் கணக்கிட விரும்பினால் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான பண்புகளில் ஒன்று பார்வை காரணி என்று நாங்கள் சொன்னோம் என்பதை நினைவில் கொள்க எந்த இரண்டு பரப்புகளுக்கும் இடையே காட்சி காரணி ஒன்று என்று நீங்கள் கருத முடியாது நீங்கள் இதுவரை செய்த அனைத்து கணக்கீடுகளுக்கும் சென்ற அடிப்படையான அடிப்படை அனுமானம் இதுதான் எனவே Fij என்பது 1 க்கு சமமாக இல்லை என்பது முதல் கவனிப்பு எனவே நிகர கதிர்வீச்சு என்பது i ஆல் உமிழப்படும் மற்றும் j ஆல் பெறப்பட்டதைக் கழித்து j ஆல் உமிழப்படும் மற்றும் i ஆல் பெறப்பட்டவற்றுக்கு இடையே உள்ள வித்தியாசம் சரியா எனவே இந்த q என்பது AiJi ஆல் வழங்கியது எனவே மேற்பரப்பு உமிழப்படும் கதிர்வீச்சின் நிகர கதிர்வீச்சு விகிதத்தை நான் தொடர்புடைய காட்சி காரணியால் பெருக்கினால் சரி எனவே அதுவே அந்த பின்னம் என்னவென்று உங்களுக்குச் சொல்கிறது இது j மைனஸ் qji என்பது Aj Jj Fji மேற்பரப்பால் பெறப்படுகிறது எனவே இந்த Aj இண்டு Jj என்பது மேற்பரப்பு j ஆல் கதிர்வீச்சு வெளிப்படும் வீதமாகும் மேலும் மேற்பரப்பு i ஆல் குறுக்கிடப்படும் எந்தப் பகுதியானது அந்த வியூ காரணி உடன் அதன் பெருக்கல் மூலம் வழங்கப்படுகிறது எனவே பரஸ்பர உறவில் இருந்து AiFij மற்றும் AjFji தொடர்புடையது என்பதை நாம் அறிவோம் எனவே அது AiFijJi ஐ மைனஸ் AiFij ஆக Jj ஆக இருக்கும் சரியா எனவே அது AiFij க்கு Ji மைனஸ் Ji க்கு சமம் கரும் பொருளுக்கு Ji என்றால் என்ன எனவே கருப்பொருளின் பண்புகள் அத்தகையவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு பரவலான உமிழ்ப்பான் மற்றும் அனைத்தையும் உறிஞ்சுகிறது அதாவது பிரதிபலிப்பு 0 என்று பொருள்படும் சரியா எனவே Ji என்பது கரும்பொருளில் இருந்து வெளிப்படும் உமிழ்வு மற்றும் அது ஸ்டீபன் போல்ட்ஸ்மேன் சட்டத்தால் வழங்கப்படுகிறது எனவே அங்குதான் இந்த சிக்மா T பவர் 4 வருகிறது எனவே இது AiFijEbi மைனஸ் Ebj க்கு சமம் எனவே அது கரும்பொருள் கதிர்வீச்சு எனவே அது AiFij சிக்மா Ti மைனஸ் Tj 4 க்கு சமம் பிரதிபலிப்பு இல்லாததால் பிரதிபலிப்புத்தன்மை 0 ஆக இருப்பதால் Ji என்பது Ebi க்கு சமம் எந்த மேற்பரப்பில் இருந்தும் பிரதிபலிப்பு இல்லை அனைத்தும் அந்த மேற்பரப்பில் இருந்து வெளிவரும் உமிழ்வுகள் எனவே மேற்பரப்புகளுக்கு இடையே நிகர கதிர்வீச்சு பரிமாற்றம் இந்த அளவு இப்போது இது ஏன் முக்கியமானது இது ஏன் முக்கியமானது நிகர கதிர்வீச்சு பரிமாற்றம் என்றால் என்ன என்பதை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் வெப்பநிலையை பராமரிக்க விரும்பினால் சரியா எனவே இந்த இரண்டு மேற்பரப்புகளின் வெப்பநிலையை நான் பராமரிக்க விரும்பினால் நான் ஒரு உடலுக்கு வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு அல்லது வெப்பநிலையைப் பொறுத்து அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன் எனவே qij மற்றும் qji என்பது நமக்குத் தெரியாததைப் பொறுத்து qnet நேர்மறை அல்லது எதிர்மறையாக இருக்கலாம் எண்களை வைத்து qnet நேர்மறையா எதிர்மறையா என்பதைக் கண்டறிய வேண்டும் எனவே கொடுக்கப்பட்ட உடலுக்கு qnet நேர்மறையாக இருந்தால் அது உண்மையில் கதிர்வீச்சு பரிமாற்றத்தின் காரணமாக எடுக்கும் நிகர கதிர்வீச்சு உள்ளது என்று அர்த்தம் எனவே நிலையான வெப்பநிலையை பராமரிக்க மேற்பரப்பிற்குள் ஒரு வெப்ப மடு இருக்க வேண்டும் நீங்கள் சமவெப்ப வெப்பநிலையை பராமரிக்க விரும்பினால் qnet நேர்மறையாக இருந்தால் அந்த அமைப்பிலிருந்து அகற்றப்பட வேண்டிய வெப்ப அளவு இதுவாகும் இப்போது அது எதிர்மறையாக இருந்தால் நீங்கள் வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு இதுவாகும் எனவே இது மிக மிக முக்கியமான பண்பு கடத்துதலில் நீங்கள் எப்போதும் வெப்பத்தின் நிகர அளவு என்ன என்பதைக் கண்டறிய வேண்டும் என்று நீங்கள் எப்போதும் கூறியதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் வழங்க வேண்டும் அல்லது கணினியிலிருந்து அகற்ற வேண்டும் எனவே கதிர்வீச்சு பரிமாற்றத்தை கணக்கிடுவதற்கான முழு நோக்கமும் இதுதான் நிச்சயமாக கரும்பொருள் என்பது ஒரு இலட்சியமயமாக்கல் சிறிது நேரத்தில் சாம்பல் நிற மேற்பரப்பில் இதை எப்படி செய்வது என்று பார்க்கப் போகிறோம் இது ஒரு உண்மையான அமைப்பு சரியா எனவே கரும்பொருள் அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் புரிந்துகொள்வதற்கான ஒரு சிறந்த அமைப்புக்கு ஒரு நன்மையை வழங்குகிறது ஏனெனில் அனைத்து கதிர்வீச்சு பண்புகளின் அனைத்து பண்புகளும் தொடர்புடைய கருப்பொருளின் அளவைப் பொறுத்து அளவிடப்படுகின்றன என்னிடம் இது போன்ற N மேற்பரப்புகள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் என்னிடம் N N கரும்பொருள் கதிர்வீச்சு பரிமாற்றம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் என்னிடம் N கரும்பொருள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் பிறகு நிகர கதிர்வீச்சு பரிமாற்றம் என்னவாக இருக்கும் நிகர கதிர்வீச்சு பரிமாற்றம் என்னவாக இருக்கும் இது மொத்தமாக இருக்கும் இல்லையா எனவே இது தொகை AiFij ஆக இருக்கும் எனவே சிக்மா Ti பவர் 4 மைனஸ் Tj பவர் 4 ஆக இருக்கும் எனவே இது ith மேற்பரப்பின் நிகர கதிர்வீச்சு பரிமாற்றம் மற்றும் இது 1 முதல் அனைத்து N வரை சுருக்கப்பட்டுள்ளது சரியா எனவே இது பொதுத்தன்மையை இழக்காமல் இந்த சூத்திரத்தை நாங்கள் எழுதியுள்ளோம் தனக்கிடையே கதிர்வீச்சு பரிமாற்றம் இல்லை என்று நீங்கள் கருத வேண்டியதில்லை எனவே அதுவும் இங்கே கணக்கிடப்படுகிறது ஏனெனில் J சமமான i Fii ஆக இருக்கும் எனவே அது கதிர்வீச்சு பரிமாற்றத்தை தன்னுடன் கணக்கிடுகிறது எனவே அது ஒரு குவிந்த மேற்பரப்பாக இருந்தால் Fii என்பது 0 ஆக இருக்கும் ஆனால் குழிவான மேற்பரப்பு அது 0 அல்ல எனவே இது N மேற்பரப்புகளுடன் நிகர கதிர்வீச்சு பரிமாற்றத்தின் பொதுவான பிரதிநிதித்துவமாகும்